இந்த NPTEL மாதிரி மதிப்பெண்ணின் மற்றொரு தொகுதிக்கு வருக நுண்ணலை ஒருங்கிணைந்த சுற்றுகள் இந்த தொகுதியில் சில நுண்ணலை கூறுகளின் அடிப்படை அறிமுகத்தை நாம் பார்க்க போகிறோம் இப்போது பின்னர் பாடத்திட்டத்தில் இந்த கூறுகள் அல்லது பல்வேறு நுண்ணிய அலைகளின் பல்வேறு நுண்ணலை கூறுகளை இன்னும் சில விரிவான கணித பகுப்பாய்வு மூலம் உள்ளடக்குவோம் ஆனால் இந்த நுண்ணலை பொறியியல் சுவையை புரிந்து கொள்ள இந்த நுண்ணலை கூறுகளை பிணைக்கும் சில அடிப்படை கருத்துக்கள் உங்களுக்குக் காட்டுகிறேன் எனவே நுண்ணலை கூறுக்குச் செல்வதற்கு முன் நமக்குத் தேவையான முதல் விஷயம் நுண்ணலை பொறியியல் முறைகளின் கருத்து இப்போது நான் ஒரு தீர்வை வழங்கவில்லை அல்லது பல்வேறு நுண்ணலை கூறுகளுக்கான மேக்ஸ்வெல்லின் சமன்பாட்டின்Maxwell's equation தீர்வு பற்றி விவாதிக்கவில்லை பல்வேறு நுண்ணலை கூறுகளில் அடிப்படை மேக்ஸ்வெல்லின் சமன்பாட்டைMaxwell's equation மின்சார மற்றும் காந்தப்புலங்களைத் தீர்ப்பதற்குத் தேவையான ஒரேவிதமான சமன்பாட்டை நான் உங்களுக்குக் காண்பித்தேன் ஆனால் மோட்ஸ் என்று ஒன்று உள்ளது நாம் நுண்ணலை பொறியியல் இருக்கும்போது அதை விரிவாகக் கையாள வேண்டும் மோட்ஸ் ஒரு குறிப்பிட்ட சாதனத்திற்கு பயன்படுத்தப்படும் மேக்ஸ்வெல்லின் சமன்பாட்டின் தீர்வுகள் பரவலாக வகைப்படுத்தப்பட்ட 3 முறைகள் உள்ளன T அல்லது மூன்று முறைகள் நான் சொல்லக்கூடிய வகைகள் TEM TE மற்றும் TM TEM முறைகள் மின்சாரம் மற்றும் காந்தப்புலங்கள் பரவலின் திசைக்கு செங்குத்தாக இருக்கும் ஆகவே EZ என்பது HZ க்கு 0 க்கு சமம் அங்கு Z பரவலின் திசைக்கு ஒத்திருக்கிறது TE முறைகள் Z என்பது 0 க்கு சமமாக இல்லை EZ 0 க்கு சமமாக இருக்காது மற்றும் TM முறைகள் EZ 0 க்கு சமமாக இல்லை ஆனால் HZ 0 க்கு சமம் இப்போது வழக்கமாக ஒரு TEM தீர்வு உள்ளது என்பது எப்போதும் உண்மை அல்ல அதாவது TEM நிலைமைகளை பூர்த்தி செய்யும் ஒரே ஒரு மின்காந்த அலை மட்டுமே நம்மிடம் உள்ளது இருப்பினும் பல TE மற்றும் TM முறைகள் உள்ளன இந்த இரண்டு முறைகளைப் பற்றிய மற்றொரு சுவாரஸ்யமான விஷயம் ஒற்றை மின்கடத்தி அலை வழிகாட்டிகளில் உள்ளது TE மற்றும் TM முறைகள் மட்டுமே உள்ளன எனவே நாம் AC அதிர்வெண் போன்ற குறைந்த அதிர்வெண்ணில் இருக்கிறோம் அல்லது DC பேட்டரியைக் கையாளும் போது இரண்டு கடத்திகள் மூலம் மட்டுமே மின் சக்தி பரிமாற்றத்தை நாம் அறிவோம் ஆனால் பின்னர் மின்காந்தங்கள் இல்லாத வெற்றிடத்திற்கு மின்காந்த சக்தி பரிமாற்றமும் உள்ளது நம்மிடம் நுண்ணலை கூறுகள் உள்ளன அங்கு நம்மிடம் ஒற்றை கடத்திகள் உள்ளன அதாவது சக்தியை நடத்தக்கூடிய ஒரு உலோகத் துண்டு வெளிப்படையாக வழக்கமான இரு கம்பி சுற்றுகளில் நமக்குத் தெரிந்தபடி கட்டணங்களின் ஓட்டம் இருக்க முடியாது எனவே இங்கே இந்த ஒற்றை கம்பி கடத்திகள் மின்காந்த அலைகளுக்கு வழிகாட்டியாக செயல்படுகின்றன எனவே மின்னோட்டத்தின் மின்னழுத்தம் என்ற கருத்து இல்லை மின்சார மற்றும் காந்தப்புலங்களின் கருத்து மட்டுமே உள்ளது அதேசமயம் TEM தீர்வு இரண்டு கம்பி கடத்திகளுக்கு மட்டுமே பொருந்தும் எடுத்துக்காட்டாக கோஆக்சியல் அலை வழிகாட்டிகளைக் கருத்தில் கொள்வோம் என்று கூறுங்கள் ஒரு கோஆக்சியல் அலை கோடு அலை வழிகாட்டியை இப்படி வரையலாம் நம்மிடம் இரண்டு முறைகள் இருப்பதால் TEM பயன்முறையானது பரப்புதலின் முதன்மை வழிமுறையாகும் இந்த TE மற்றும் TM முறைகளைப் பற்றி உங்களுக்குச் சொல்ல மறந்துவிட்ட மற்றொரு விஷயம் முந்தைய ஸ்லைடிற்கு நான் திரும்பிச் செல்ல முடிந்தால் TE மற்றும் TM முறைகளுக்கு அவை கட் ஆஃப் அதிர்வெண் என்று அழைக்கப்படுகின்றன எனவே கட் ஆஃப் அதிர்வெண் என்பது TE மற்றும் TM முறைகள் கடத்த முடியாத அதிர்வெண் TEM பயன்முறையில் கட் ஆஃப் அதிர்வெண் இல்லை எனவே அவை எந்த அதிர்வெண்ணிலும் பரவும் இப்போது நான் TEM மற்றும் TM சொன்னது போல பல தீர்வுகள் உள்ளன மேலும் ஒரு குறிப்பிட்ட அலை வழிகாட்டியின் TE அல்லது TM பயன்முறையானது மிகக் குறைந்த கட் ஆஃப் அதிர்வெண் கொண்ட ஒரு ஆதிக்க முறை என அழைக்கப்படுகிறது எனவே ஒரு கோஆக்சியல் அலை வழிகாட்டி TM பயன்முறையில் இருக்க முடியும் என்பதால் அது முழு அளவிலான அதிர்வெண்களிலும் பரவுகிறது எனவே சில TE மற்றும் TM தீர்வு இருக்கலாம் என்றாலும் TEM பயன்முறை ஆதிக்கம் செலுத்தும் பயன்முறையாகும் இப்போது ஒரு அலை வழிகாட்டியின் சுவாரஸ்யமான எடுத்துக்காட்டு ஒரு இணை தட்டு அலை வழிகாட்டி என்று அழைக்கப்படுகிறது ஒரு இணை தட்டு அலை வழிகாட்டி என்பது இரண்டு இணை தகடுகளைக் கொண்ட ஒரு அலை வழிகாட்டியாகும் மேலும் இந்த தட்டுகள் முடிவிலி நீளமாகவும் எல்லையற்ற அகலமாகவும் இருக்கும் ஒரே வரையறுக்கப்பட்ட பரிமாணம் D பிளேன் இரண்டு பிளென்களையும் பிரிக்கிறது இப்போது இந்த இணையான அலை வழிகாட்டிக்கான TEM அலை தீர்வு இதுபோன்று கொடுக்கப்பட்டுள்ளது TEM அலைகளுக்கான தீர்வு இதுபோன்று கொடுக்கப்பட்டுள்ளது இங்கே HX X திசையில் மட்டுமே நோக்குநிலை கொண்டது மற்றும் E Y திசையில் மட்டுமே நோக்குநிலை கொண்டது மின் மின்சார புலத்தை குறிக்கிறது H காந்தப்புலத்தை குறிக்கிறது Eta என்பது mu இன் E இன் square rootஆல் வழங்கப்படுகிறது இது இன்றின்சிக் மின்மறுப்பு என்று அழைக்கப்படுகிறது பொருள் பண்புகள் காரணமாக ஏற்படும் மின்மறுப்பு அது எனவே இது TEM தீர்வு மற்றும் நாம் பார்க்க முடியும் என ஒரு தீர்வு மட்டுமே உள்ளது நம்மிடம் பல தீர்வுகள் இல்லை மற்ற தீர்வுகளை நாம் கண்டுபிடிக்க முயற்சித்தால் எடுத்துக்காட்டாக TM தீர்வுகள் தீர்வுகள் இப்படி வழங்கப்படுகின்றன தீர்வுகளை நான் வெளிப்படையாக எழுதுவதற்கான காரணம் இந்த சமன்பாடுகளின் சில பண்புகளை நான் உங்களுக்குக் காட்ட விரும்புகிறேன் பாருங்கள் இந்த மின்சார மற்றும் காந்தப்புலங்களின் மதிப்புகள் முதலில் X திசையில் மட்டுமே நோக்குநிலை கொண்டுள்ளது அதாவது Z மற்றும் E பரவலின் திசைக்கு செங்குத்தாக Z மற்றும் Y ஆகியவற்றுடன் கூறுகள் உள்ளன இந்த சமன்பாட்டில் ஒரு மாறி N உள்ளது என்பதை நினைவில் கொள்க இந்த மாறி N என்ன செய்கிறது N இன் வெவ்வேறு மதிப்புகளுக்கு நீங்கள் EZ HX மற்றும் EY இன் வெவ்வேறு தீர்வுகளைப் பெறுவீர்கள் N இன் ஒவ்வொரு புதிய மதிப்புக்கும் இந்த பல்வேறு தீர்வுகள் பல்வேறு முறைகள் என்று அழைக்கப்படுகின்றன எனவே நம்மிடம் ஒரு தீர்வு இல்லை நம்மிடம் பல தீர்வுகள் உள்ளன பின்னர் இவை அனைத்தும் ஒரு குறிப்பிட்ட கட் ஆஃப் அதிர்வெண்ணைக் கொண்டிருக்கும் மேலும் மிகக் குறைந்த கட் ஆஃப் அதிர்வெண் கொண்ட ஒன்று ஆதிக்கம் செலுத்தும் பயன்முறையாக இருக்கும் எனவே TM 1 TM 2 TM 0 மற்றும் பலவற்றைக் கூறுவோம் இப்போது ஒரு செவ்வகத்திற்கு இதேபோல் உங்களுக்குத் தெரியும் ஒரு செவ்வக அலை வழிகாட்டிக்கு ஒரு சாதனம் என்று அழைக்கப்படுகிறது அல்லது ஒரு செவ்வக அலை வழிகாட்டி என்று அழைக்கப்படும் ஒரு கூறு உள்ளது இது ஒரு செவ்வகக் குழாயின் வெற்று இது போன்றது இது ஒரு குழாய் போன்ற அமைப்பாகும் இது உள்ளே வெற்று மற்றும் TE10 ஆகும் ஏனென்றால் இணையான தட்டு வழிகாட்டிக்கு நம்மிடம் ஒற்றை மாறி N உடன் மட்டுமே மாறுபடும் தீர்வுகள் இருந்தன இந்த செவ்வக அலை வழிகாட்டியின் விஷயத்தில் நம்மிடம் உள்ளது இரண்டு மாறிகள் M மற்றும் N எனவே TE 10 TE 11 மற்றும் பலவற்றைப் பெறுவோம் எனவே TE 10 ஆதிக்கம் செலுத்தும் முறை அதாவது இது மிகக் குறைந்த கட் ஆஃப் அதிர்வெண்ணைக் கொண்டுள்ளது எனவே TE 10 க்கு புலம் கோடுகள் நான் அவற்றை வரைய முடிந்தால் காந்தப்புலம் இதுபோல் குவிந்துள்ளது மற்றும் மின்சார புலம் இது போன்றது எனவே இரண்டு பிரிவுகளால் லாம்ப்டா மின்சார புலங்களையும் காந்தப்புலங்களையும் சுழற்றச் செய்யும் எனவே காந்தப்புலம் எதிர் திசைகளில் சுழலும் மற்றும் பரவலின் திசைக்கு செங்குத்தாக இருக்கும் மின்சார புலங்களும் எதிர் திசையில் நோக்குநிலை பெறும் இப்போது இணையான தட்டு அலை வழிகாட்டிக்கான தீர்வுக்கு நீங்கள் திரும்பிச் செல்ல முடிந்தால் இதன் விளைவு ஏற்படும் இப்போது பரவல் மாறிலி பீட்டா இவ்வாறு கொடுக்கப்படுவதைக் காண்கிறோம் இங்கு K என்பது நாம் காணும் உண்மையான அலைநீளத்துடன் தொடர்புடையது மற்றும் KC ஒரு மாறிலி இது N ஐப் பொறுத்தது மற்றும் D D இன் மதிப்பு இரண்டு தட்டுகளுக்கு இடையிலான பிரிப்பு ஆகும் இப்போது இது ஒரு இணையான தட்டு அலை வழிகாட்டிக்கு மீண்டும் ஒரு முறை இப்போது நீங்கள் பார்ப்பது என்னவென்றால் இந்த பரப்புதல் மாறிலி பீட்டா இது நாம் கவனிக்கும் வெளிப்படையான அலைநீளம் ஏனெனில் இந்த சமன்பாட்டில் பீட்டா ஒரு இடஞ்சார்ந்த அதிர்வெண் எனவே இந்த வெளிப்பாடு ஒவ்வொரு பீட்டா மதிப்புக்கும் பிறகு ஒவ்வொரு லாம்ப்டா கோடு மதிப்புக்குப் பிறகு பீட்டா மீது இரண்டு Pi வழங்கியிருக்கும் எனவே பீட்டா ஒரு இடஞ்சார்ந்த அதிர்வெண் என்றால் ஆனால் அலை வழிகாட்டியில் நாம் உள்ளிட்டுள்ள உண்மையான அலைநீளம் லாம்ப்டா ஆகும் எனவே வெளிப்படையான இரு வேறுபாடு ஏதோ இருக்கிறது அது பொருந்தவில்லை வழக்கமாக அதிர்வெண் தொடர்புடையது என்பது உங்களுக்குத் தெரியும் வேகம் உங்களுக்குத் தெரியும் C என்பது ஒளியின் வேகம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அது நம்மிடம் உள்ளது அது புதிய லாம்ப்டாவால் வழங்கப்படுகிறது C மீது லாம்ப்டாவில் புதியது வழங்கப்படுகிறது எனவே புதிய மற்றும் லாம்ப்டா ஒருவருக்கொருவர் நேர்மாறான விகிதாசாரமாக இருக்க வேண்டும் பீட்டாவின் இந்த உறவு K square மைனஸ் KC square க்கு சமம் அங்கு பீட்டா என்பது வெளிப்படையான அலைநீளம் மற்றும் K என்பது உண்மையான உள்ளீட்டு அலைநீளம் ஆகும் இது இந்த உறவால் வழங்கப்பட்ட உள்ளீட்டு அலைநீளத்துடன் தொடர்புடையது இப்போது இது நிச்சயமாக தொடர்புடையது உள்ளீட்டின் அதிர்வெண்ணுக்கு நேரடியாக விகிதாசாரமாகும் எனவே எளிய உறவு இதற்கு முன் இருக்கும் எளிய தலைகீழ் உறவு இனி இருக்காது இது வெளிப்படையான அலைநீளம் மற்றும் இந்த சொல் இது போன்ற அதிர்வெண்ணுடன் தொடர்புடையது எனவே நாம் உண்மையில் வரைந்தால் உண்மையில் இந்த சமன்பாடு இதுபோன்று கொடுக்கப்படுகிறது எனவே பீட்டா மற்றும் ஒமேகா ஒரு சிக்கலான சமன்பாட்டின் மூலம் தொடர்புடையவை என்பதைக் காண்கிறோம் ஒமேகா பீட்டாவின் உயர் மதிப்புகளுக்கு நிச்சயமாக ஒமேகாவுக்கு விகிதாசாரமாகும் எனவே 2 Pi ஆரம்பத்தில் நாம் எதிர்பார்த்த தொடர்பு லாம்ப்டாவின் மீது C க்கு புதியது வேறுவிதமாகக் கூறினால் 2 Pi புதியது லாம்ப்டாவின் மீது 2 Pi C க்கு சமம் இது ஒமேகா பீட்டா Cக்கு சமம் என்பதைக் குறிக்கிறது எனவே இங்கே ஒமேகாவிற்கும் பீட்டாவிற்கும் இடையில் லெண்டர் தொடர்பை எதிர்பார்க்கிறோம் ஆனால் நாம் உண்மையில் கவனிப்பது இது போன்ற ஒரு தொடர்பு நான் சொன்னது போல் ஒமேகாவின் உயர் மதிப்புகளுக்கு தொடர்பு மீண்டும் நேர்கோட்டுடன் இருக்கும் என்பதை நினைவில் கொள்க ஆனால் ஒமேகாவின் குறைந்த மதிப்புகளுக்கு நாம் ஒரு வகையான சிக்கலான தொடர்பை பெறுகிறோம் பீட்டாவிற்கும் ஒமேகாவிற்கும் இடையில் இந்த வளைவை நீங்கள் வரைந்தால் இது போன்ற ஒரு வளைவைப் பெறுவோம் இது சிதறல் வரைபடம் என்று அழைக்கப்படுகிறது இப்போதெல்லாம் நுண்ணலை பொறியியலில் அடிக்கடி மற்றும் பரவலாகப் பயன்படுத்தப்படும் மற்றொரு கூறு மைக்ரோஸ்ட்ரிப் வரி எனவே மைக்ரோஸ்ட்ரிப் கோடு டெஃப்ளான் அல்லது கண்ணாடி எபோக்சி அல்லது பீங்கான் போன்ற சில மின்கடத்தா கொண்ட துணை துண்டுடன் ஒரு மேல் அடுக்கு உலோகத்துடன் ஒரு தரை பிளேனை கொண்டுள்ளது இது மைக்ரோஸ்ட்ரிப் கோட்டின் கட்டுமானமாகும் மைக்ரோஸ்ட்ரிப் வரியின் சிக்கல் என்னவென்றால் நீங்கள் நாம் எழுதப்பட்ட ஸ்லைடுகளுக்கு திரும்பி வர முடிந்தால் மைக்ரோஸ்ட்ரிப் வரியின் சிக்கல் என்னவென்றால் இது இரண்டு கடத்திகள் இரண்டு வெவ்வேறு மின்கடத்தா பொருட்கள் ஆகியவற்றைக் கொண்டிருப்பதால் தான் இது இரண்டு மின்கடத்திகளை கொண்டிருந்தாலும் முறைகள் கண்டிப்பாக TEM அல்ல எனவே ஒரு மைக்ரோஸ்ட்ரிப் வரிசையில் முந்தைய ஸ்லைடில் நான் காட்டிய மைக்ரோஸ்டிரிப்பின் குறுக்குவெட்டை நீங்கள் எடுத்துக் கொண்டால் இது போன்ற ஒன்று சில மின்கடத்தா மாறிலி எப்சிலனுக்கு இடையில் இரண்டு உலோக அடுக்குகள் 1 இடையில் காற்று இருந்தால் அது எப்சிலன் 0 ஆக இருக்கும் காற்று இருந்தால் அது இரண்டு கடத்தி அலை வழிகாட்டியாகவும் TEM ஆதிக்கம் செலுத்தும் ஆனால் அது அவ்வாறு இல்லை என்பதால் இடையில் இன்னொரு மின்கடத்தா பொருள் உள்ளது நாம் வழக்கமாக செய்வது காற்று அல்லது மின்கடத்தா பொருள் இல்லை எனக் கருதுவதுதான் ஆனால் இந்த உலோக அடுக்குக்கு வெளியேயும் உள்ளேயும் இந்த முழு இடமும் ஒரு மின்கடத்தா நிலையான எப்சிலான் விளைவைக் கொண்ட ஒரு பொருளால் மூடப்பட்டிருக்கும் C என்பது இந்த இரண்டு தகடுகளுக்கிடையேயான கொள்ளளவு என்று வைத்துக்கொள்வோம் இந்த மின்கடத்தா மட்டுமே உள்ளது மற்றும் C 0 என்பது இந்த இரண்டு தகடுகளுக்கிடையேயான மின்தேக்கமாகும் மேலும் C கோடு என்பது கொள்ளளவு ஆகும் இந்த பயனுள்ள மின்கடத்தா ஒரு மின்கடத்தா பொருளுடன் எப்சிலோன் பயனுள்ளதாக இருக்கும் C மற்றும் C0 இன் அளவிடப்பட்ட மதிப்புகளின் அடிப்படையில் இந்த எப்சிலனுக்கான ஒரு உறவை நாம் கண்டுபிடிக்க முடியும் என்பதை நாம் அறிவோம் எடுத்துக்காட்டாக பகுப்பாய்விற்கான மூன்று வகையான மின்கடத்தி மூன்று வகையான மைக்ரோஸ்ட்ரிப் கோடுகள் பற்றி விவாதித்தேன் ஒன்று எப்சிலன் 1 உடன் ஒரு மின்கடத்தா பொருள் இருந்தது மற்றொன்று கோடுகளுக்கு இடையில் காற்று இருந்தது மூன்றாவது இடத்தில் மின்கடத்தா நிலையான எப்சிலன் துப்பறியும் திறன் கொண்ட ஒரு மின்கடத்தா பொருள் இருந்தது இப்போது C என்பது இந்த நிகழ்வின் கொள்ளளவு C0 என்பது இந்த நிகழ்வின் கொள்ளளவு மற்றும் பயனுள்ள மின்கடத்தா நிலையான எப்சிலனுடன் பயனுள்ளதாக இருக்கும் என்று வைத்துக்கொள்வோம் நான் பெறும் நிகர கொள்ளளவு மதிப்பு இது போன்றது பின்னர் நான் எப்சிலன் மீது சி எழுத முடியும் எப்சிலன் பூஜ்ஜியத்தின் மீது C0 க்கு எப்சிலனை திறம்பட எழுத C0 மீது எப்சிலன் 0 C க்கு சமம் எனவே இது மின்கடத்தா மாறிலிக்கான உறவு இந்த உலோக தகடுகளின் உள்ளேயும் வெளியேயும்சுற்றியுள்ள இந்த கற்பனை மின்கடத்தா மாறிலி மற்றும் இது C மற்றும் C0 இன் மதிப்புகளுடன் தொடர்புடையது இந்த உறவு இப்போது இந்த சொற்பொழிவை ஒரு சிறிய கருத்தை முடிப்பதற்கு முன்பு நான் மின்மறுப்பு கருத்தை வலியுறுத்த விரும்புகிறேன் நீங்கள் பார்த்தபடி நுண்ணலை பரப்புதலுக்கான ஒற்றை கடத்தி அலை வழிகாட்டிகள் நம்மிடம் உள்ளன ஆனால் பின்னர் மின்னழுத்தம் அல்லது மின்னோட்டம் என்ற கருத்து இல்லை ஆயினும் மின்மறுப்பு என்ற கருத்து மின்னழுத்தம் மற்றும் மின்னோட்டத்துடன் தொடர்புடையது என்பதை நாம் இயல்பாகவே அறிவோம் இருப்பினும் பல்வேறு அலை வழிகாட்டிகளைக் கையாளும் போது ஒரு மின்மறுப்பு என்று ஒன்று உள்ளது எனவே கேள்வி என்னவென்றால் நாம் பேசும் இந்த மின்மறுப்பு என்ன மின்னழுத்தம் மற்றும் மின்னோட்டம் பயனுள்ள கருத்துகள் அல்ல என்பதால் மின்னழுத்தம் மற்றும் மின்னோட்டத்தின் அடிப்படையில் மின்மறுப்பை நாம் எப்போதும் வரையறுக்க முடியாது பொருளின் பண்புகளுடன் தொடர்புடைய உள்ளார்ந்த மின்மறுப்பு எனப்படும் ஒரு குறிப்பை நாம் ஏற்கனவே பெற்றுள்ளோம் அது எப்சிலன் மீது mu ஆல் வழங்கப்படுகிறது எனவே இது ஒரு மின்மறுப்பின் மதிப்பு இது பொருளின் பண்புகளை முற்றிலும் சார்ந்துள்ளது கூடுதலாக மின்காந்த மின்மறுப்பு என்றும் அழைக்கப்படுகிறது இது காந்தப்புலத்திற்கு மின்சாரத்தின் விகிதமாகும் எனவே இங்கே மின்னழுத்தத்தால் பிரிக்கப்பட்ட மின்னோட்டத்திற்கு பதிலாக நாம் EX ஐ HY ஆல் வகுத்துள்ளோம் இது மின்மறுப்பை வெளிப்படுத்தும் ஒரு சிறந்த வழியாகும் உண்மையில் காற்றைப் பொறுத்தவரை இந்த உள்ளார்ந்த மின்மறுப்பு 377 ஓம்களாக வெளிவருகிறது அதனால்தான் இடைமுகங்களாக இருக்கும் ஆன்டெனாக்கள் பெரும்பாலும் காற்றுக்கும் அலை வழிகாட்டலுக்கும் இடையிலான இடைமுகங்களாகக் கருதப்படுகின்றன அலை வழிகாட்டி அடிப்படையில் ஒரு மின்மறுப்பு பொருத்தத்தை உருவாக்க வடிவமைக்கப்பட வேண்டும் அலை வழிகாட்டி அல்லது ஆண்டெனா 377 ஓம்களின் மின்மறுப்பு பொருத்தத்தை உருவாக்க வடிவமைக்கப்பட வேண்டும் இப்போது இது உள்ளார்ந்த மின்மறுப்பு நாம் விவாதித்துக்கொண்டிருந்த ஒரு மைக்ரோஸ்ட்ரிப் கோட்டிற்கு மின் திறன் என்ன என்பதைக் கண்டுபிடித்தோம் Z0 இன் மதிப்பான மைக்ரோஸ்ட்ரிப் கோட்டிற்கு பெரும்பாலும் இந்த சூத்திரத்தால் வழங்கப்படுகிறது அங்கு எப்சிலன் திறம்பட எப்சிலன் 0 C மீது C 0 க்கு சமமாக இருந்தது C என்பது அளவீடு எங்கே உண்மையான மைக்ரோஸ்ட்ரிப் கோட்டின் தகடுகளுக்கும் C 0 க்கும் இடையிலான கொள்ளளவு மைக்ரோஸ்ட்ரிப் உலோக தகடுகளுக்கு இடையிலான கொள்ளளவு காற்று மின்கடத்தா ஊடகமாக இருந்திருந்தால் எனவே இந்த சொற்பொழிவைச் சுருக்கமாகக் கூற இந்த விரிவுரையில் மின்மறுப்பு பொறியியல் மின்மறுப்பு முறைகள் மேலாதிக்க முறைகள் TEM TE மற்றும் TM முறைகள் பற்றிய சில அடிப்படைக் கருத்துக்களை நாம் உள்ளடக்கியுள்ளோம் மேலும் மைக்ரோவேவ் பொறியியலில் பொதுவாகப் பயன்படுத்தப்படும் சில சாதனங்களையும் அறிமுகப்படுத்தியுள்ளோம் நாம் நிச்சயமாக சாதனங்களை இன்னும் விரிவாக பார்ப்போம் ஆனால் ஒரு தொடக்க புள்ளியாக இந்த கருத்துக்கள் மிகவும் புரிந்து கொள்ள மிகவும் முக்கியம் இந்த கருத்து ஆதிக்கம் செலுத்தும் பயன்முறையைப் போலவே TM மற்றும் TE முறைகள் என்ன அதோடு இந்த தொகுதியின் முடிவுக்கு வருகிறோம்